கடந்த சில சொற்பொழிவுகளில் நாங்கள் விவாதித்து வந்த ரூட்டிங் குறித்த எங்கள் விவாதத்தை இங்கே தொடர்கிறோம் எனவே நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாங்கள் பகுதி அல்லது கட்டம் ரூட்டிங் பற்றி பேசினோம் அங்கு 2 பரிமாண கட்டத்தில் தன்னிச்சையான 2 புள்ளிகளை இணைக்க முடியும் தொகுதிகள் வைக்கப்பட்டதும் இந்த சேனல்கள் மற்றும் ரூட்டிங் பகுதிகள் வரையறுக்கப்பட்டதும் குளோபல் ரூட்டிங் பற்றி நாங்கள் பேசினோம் எனவே ஒவ்வொரு வலையிலும் அந்த இணைப்பை முடிக்க பயணிக்க வேண்டிய ரூட்டிங் பகுதிகளின் தோராயமான வரிசையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இப்போது இது முடிந்ததும் ஒவ்வொரு ரூட்டிங் பகுதியையும் ஒரு நேரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட ரூட்டிங் பகுதியை வழிநடத்த சரியான ஒன்றோடொன்று இணைப்பு முறைகளை முடிக்க முயற்சிக்கிறோம் இது ஒரு சேனலாக இருக்கலாம் அல்லது இது மற்றொரு வகையான கட்டமைப்பாக இருக்கலாம் என்று பார்ப்போம் சுவிட்ச் பாக்ஸ் என்று இந்த படி விரிவான ரூட்டிங் என்று அழைக்கப்படுகிறது இது குறித்த எங்கள் விவாதத்தை இன்று தொடங்குவோம் எனவே விரிவுரையின் தலைப்பு விரிவான ரூட்டிங் ஆகும் இது அதன் முதல் பகுதி எனவே நான் சொன்னது போலவே விரிவான ரூட்டிங் நோக்கம் ரூட்டிங் பகுதிகளுக்கான ஒவ்வொரு ஒன்றோடொன்று இணைப்பிற்கான உண்மையான வடிவியல் தளவமைப்பை தீர்மானிப்பதாகும் பொதுவாக ரூட்டிங் பகுதிகள் ஒரு நேரத்தில் கையாளப்படுகின்றன சில வெளிப்படையான தேவைகள் உள்ளன 2 வெவ்வேறு வலைகள் அவை ஒரே அடுக்கில் வெட்டக்கூடாது இல்லையெனில் 2 வலைகளுக்கு இடையில் ஒரு குறுகிய சுற்று இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆகவே 2 வெவ்வேறு வலைகள் இருந்தால் அவை வெட்டப்படாத வரிப் பிரிவுகளுடன் ஒரு ஒத்திசைவான பாணியில் அமைக்கப்பட வேண்டும் எனவே நான் சொன்னது போல் இந்த சிக்கல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு நேரத்தில் கருத்தில் கொண்டு தீர்க்கப்படுகிறது எனவே விரிவான ரூட்டிங் படி குளோபல் ரூட்டிங் பின்பற்றப்படும் இது முடிந்ததும் சுருக்கத்தைப் போன்ற வேறு சில படிகளை நாம் பின்னர் காணலாம் இப்போது இங்கே நாம் சரியாகப் பேசியதைப் பற்றிய ஒரு சித்திர செயல் விளக்கம் அல்லது விளக்கம் உள்ளது எனவே வைக்கப்பட்டுள்ள தொகுதிகள் தொகுப்பிற்குப் பிறகு காட்சி இப்படித் தோன்றலாம் எனவே இந்த செவ்வக பெட்டிகள் தொகுதிகள் மற்றும் சிறிய வட்டங்கள் இணைக்கப்பட வேண்டிய ஊசிகளாகும் எனவே குளோபல் ரூட்டிங் உங்களுக்கு ஒரு தோராயமான வழியைக் கொடுக்கும் எடுத்துக்காட்டாக இந்த முள் இந்த முள் உடன் இணைக்கப்பட வேண்டும் இது தோராயமான பாதை இது ஒரு தோராயமான பாதை இது மற்றொரு தோராயமான பாதை எனவே குளோபல் ரூட்டிங் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ரூட்டிங் பகுதிகளின் வரிசையை வழங்கும் ஆனால் நீங்கள் விரிவான ரூட்டிங் முடிந்ததும் இந்த வலைகள் ஒவ்வொன்றிற்கும் சரியான இணைப்பு கம்பிகளின் கிடைமட்ட மற்றும் செங்குத்து பிரிவுகளின் வடிவியல் தளவமைப்புகள் பொதுவாக அவை இறுதியாக செய்யப்படும் இது விரிவான ரூட்டிங் நோக்கம் எனவே விரிவான ரூட்டிங் முடிந்ததும் ரூட்டிங் அடிப்படையில் எனது தளவமைப்பு முடிந்துவிட்டது என்று நீங்கள் கூறலாம் எனவே இப்போது அடுத்த படிக்குச் செல்லலாம் எனவே இது ஒரு விரைவான மறுபரிசீலனை மட்டுமே எனவே குளோபல் ரூட்டிங் பிறகு விரிவான ரூட்டிங் சிக்கலை நாங்கள் கருதுகிறோம் இப்போது புரிந்து கொள்ள சில முக்கியமான கருத்துக்கள் உள்ளன சில கருத்துகளின் உதவியுடன் இந்த கருத்துக்களை விளக்க முயற்சிப்பேன் குளோபல் ரூட்டிங் போது எங்கள் முந்தைய சொற்பொழிவுகளை நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள் சிப்பில் கிடைக்கும் முழு ரூட்டிங் பகுதி அல்லது இடம் பொதுவாக செவ்வக ரூட்டிங் பகுதிகளின் தொகுப்பாக பிரிக்கப்பட்டுள்ளது நாம் பொதுவாக அவற்றை r1 r2 r3 என்று அழைக்கிறோம் இங்கே நாம் ரூட்டிங் மேற்கொள்ளக்கூடிய வெவ்வேறு பகுதிகள் இப்போது ஒவ்வொரு வலையிலும் நாம் தொடர்புடைய முனையத்தை இணைக்க வேண்டும் எனவே டெர்மினல்களை இணைக்க இந்த வலையுடன் தொடர்புடைய புள்ளிகளை இணைக்க பயணிக்க வேண்டிய பகுதிகளான துணை பகுதிகளின் வரிசையை நாம் தீர்மானிக்க வேண்டும் இப்போது மிதக்கும் முனையங்கள் பற்றிய ஒரு கருத்து உள்ளது இதை நான் மிக விரைவில் விளக்குகிறேன் ஒரு ரூட்டிங் பிராந்தியத்தின் கொடுக்கப்பட்ட எல்லையை ஒரு வலை கடக்கிறதென்றால் மிதக்கும் முனையங்கள் என்று ஒன்று இருக்கலாம் என்று அது கூறுகிறது மிதக்கும் முனையம் என்றால் அவை சரியான இடம் அல்லது நிலை இன்னும் சரி செய்யப்படாத முனையங்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட ரூட்டிங் பகுதிக்கான ரூட்டிங் முடிந்ததும் இந்த மிதக்கும் முனையங்கள் நிலையான முனையங்களாக மாறும் அவற்றின் சரியான ஒருங்கிணைப்பு அல்லது இடம் இறுதி செய்யப்படும் அல்லது சரி செய்யப்படும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த துணைப் பகுதி திசைதிருப்பப்பட்டவுடன் மிதக்கும் புள்ளிகள் நிலையான முனையங்களாக மாறும் இப்போது நான் இதை மிக விரைவில் விளக்குகிறேன் ஆனால் அதற்கு முன் ரூட்டிங் பகுதிகளைப் பற்றி பேசலாம் இப்போது அவற்றின் வடிவியல் மற்றும் தொடர்ச்சியான ரூட்டிங் பகுதிகளுக்கு இடையிலான உறவைப் பொறுத்து ரூட்டிங் பகுதிகள் 2 வகைகளாக இருக்கலாம் அவை சேனல்கள் அல்லது சுவிட்ச் பெட்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே சேனல் என்றால் என்ன ஒரு சேனல் என்பது எங்களுக்கு 2 இணையான விளிம்புகளைக் கொண்ட ஒரு பகுதி போன்றது அவை கிடைமட்டமாகவோ அல்லது செங்குத்தாகவோ இருக்கலாம் மற்றும் இந்த இணை விளிம்புகளின் எல்லையில் அமைந்துள்ள சில ஊசிகளும் உள்ளன இந்த விளிம்புகளில் இந்த நிலையான புள்ளிகள் அல்லது முனையங்களை ஒன்றோடொன்று இணைப்பதே எங்கள் பணி இப்போது இணை எல்லைக்குள் உள்ள இந்த பகுதி சேனல் என அழைக்கப்படுகிறது எனவே பல சேனல் ரூட்டிங் நுட்பங்களைப் பார்ப்போம் செவ்வகப் பகுதியின் 4 பக்கங்களிலும் இந்த முனையம் இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களில் மிகவும் சிக்கலான சூழ்நிலை ஏற்படலாம் எனவே இது சுவிட்ச்பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சேனல் ரூட்டிங் விட சுவிட்ச்பாக்ஸ் ரூட்டிங் பொதுவாக மிகவும் சிக்கலானது சுவிட்ச்பாக்ஸுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே சில பொதுவான தொடர்புகளை நான் காட்டியுள்ளேன் இப்போது நீங்கள் பார்க்கும் ஒரு விஷயம் இங்கே நான் வெவ்வேறு வண்ணங்களால் இணைப்புகளைக் காட்டியுள்ளேன் நிறங்கள் என்றால் இந்த இணைப்புகள் வெவ்வேறு உலோக அடுக்குகளில் அமைக்கப்பட்டுள்ளன பொதுவாக இவை அனைத்தும் உலோக அடுக்குகளில் செய்யப்படுகின்றன எனவே இந்த நீலம் மற்றும் இந்த பழுப்பு கோடுகள் அவை 2 வெவ்வேறு உலோக அடுக்குகளிலும் அவற்றின் சந்திப்புகளிலும் உள்ளன சந்திப்புகள் 2 அடுக்குகளுக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதாகும் ஒரு கிடைமட்டத்திற்கும் செங்குத்து அடுக்குக்கும் இடையிலான இந்த சந்திப்புகள் 2 அடுக்குகளில் உள்ள புள்ளிகளுக்கு இடையில் இணைப்பு வழியாக அல்லது ஒருவித தொடர்பு இணைப்பு என அழைக்கப்படுகிறது எனவே நீல மற்றும் பழுப்பு நிற கோடு எங்கு சந்தித்தாலும் அங்கு ஒரு இணைப்பு உள்ளது என்பதை இது குறிக்கிறது எனவே இவை சேனல்கள் மற்றும் சுவிட்ச்பாக்ஸ்கள் இப்போது இந்த மிக முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் ரூட்டிங் பகுதிகளின் ஒப்பீட்டு வரிசையைப் பொறுத்து அவற்றின் ரூட்டிங் வரிசையை சில குறிப்பிட்ட வழியில் தீர்மானிக்க முடியும் இந்த வகையான சூழ்நிலையை நீங்கள் கருதுவது போல 3 ரூட்டிங் பகுதிகள் 1 2 மற்றும் 3 உள்ளன இவை தொகுதிகள் எனவே எல்லைகளில் ஊசிகளும் இருக்கும் எனவே இங்கே அது என்னவென்றால் இந்த வரிசையில் 1 மற்றும் 2 வரிசையில் வலைகள் திசைதிருப்பப்பட வேண்டும் அதற்குப் பிறகு 3 மட்டுமே இருக்கும் ஒரு உதாரணத்தின் உதவியுடன் அதை விளக்க முயற்சிக்கிறேன் இதே உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த செவ்வக பகுதி என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு தொகுதி இது ஒரு தொகுதி இது ஒரு தொகுதி இது ஒரு தொகுதி இப்போது இணைப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனக்கு இங்கே புள்ளி 1 என்று அழைக்கப்படும் முனையம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் 1 ஐ இணைக்கும் முனைய புள்ளி எனக்கு உள்ளது மேலும் இங்கே 1 உள்ளது எனவே இவை நாம் இணைக்க வேண்டிய 3 புள்ளிகள் இதேபோல் இங்கே ஒரு புள்ளி 2 உள்ளது என்று கூறுவோம் இங்கே ஒரு புள்ளி 2 உள்ளது இங்கே ஒரு புள்ளி 2 இருக்கலாம் கடக்காத பிற புள்ளிகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இங்கே 3 இங்கே 3 இருக்கலாம் எனவே இதை நாங்கள் நினைவுபடுத்தும் காட்சியை நான் காண்பிக்கிறேன் நாங்கள் சேனல் எண் 1 இல் அழைத்தோம் இதை நாங்கள் சேனல் எண் 3 என்று அழைத்தோம் இது சேனல் எண் 2 ஆகும் எனவே சேனல் 3 ஐத் தொடர்ந்து சேனல் 1 மற்றும் 2 ஐ முதலில் செல்ல வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் இப்போது ஏன் என்று பார்ப்போம் நான் முதலில் ஒரு சேனல் 3 ஐ கருதுகிறேன் என்று நினைக்கிறேன் இது எனது சேனல் 3 இது எனது செவ்வக பகுதி இந்த முழு விஷயமும் சேனல் 3 இப்போது சேனல் 3 இல் ஒரு சேனலின் வரையறை என்ன 2 எல்லைகள் 2 எல்லைகளில் சில இடங்களில் ஊசிகளுடன் இணையான எல்லைகள் இருக்கும் இப்போது நீங்கள் இந்த பக்கத்தில் இந்த 1 மற்றும் 2 இன் நிலை சரி செய்யப்பட்டது ஆனால் இங்கே இந்த 1 மற்றும் 2 பற்றி என்ன எனவே இந்த வரிசையில் இது எங்கும் இருக்கலாம் எனவே இந்த 1 மற்றும் 2 வலைகள் எங்கிருந்து வருகின்றன என்பது எங்களுக்குத் தெரியாது அதனால்தான் இந்த எல்லையில் இந்த 1 மற்றும் 2 மிதக்கும் முனையங்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் நாம் முதலில் வலை 1 ஐ வழிநடத்துகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் இதை ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் இதை நாம் இப்படி வழிநடத்துகிறோம் ஒன்று செங்குத்து இணைப்பு மற்றும் ஒரு கிடைமட்ட இணைப்பு இது முதல் இணைப்பு பின்னர் 3 இணைக்கப்படும் 3 இதுபோன்று இணைக்கப்படும் என்று சொல்லலாம் 3 இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் 2 இந்த உரிமையைப் போல 2 இணைக்கப்படும் என்று சொல்லலாம் இந்த இணைப்பு செய்யப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இது முடிந்ததும் நீங்கள் 1 ஐப் பாருங்கள் வலை 1 நாங்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட பாதையில் அமைத்துள்ளோம் எனவே இப்போது வலை 1 இங்கு வரும் இது 1 மற்றும் வலை 2 ஆக இருக்கும் இது தீட்டப்பட்டதும் வலை 2 இந்த புள்ளியில் கிடைமட்டமாக வரும் இது 2 ஆக இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது இந்த மிதக்கும் முனையம் மற்றும் 2 வரையறுக்கப்படவில்லை இப்போது இவை சரி செய்யப்பட்டுள்ளன இது 1 இது 2 எனவே 1 முடிந்ததும் நாம் 3 க்கு செல்லலாம் 3 இல் நாம் இதேபோல் ரூட்டிங் முடிக்க முடியும் உதாரணமாக இங்கிருந்து 1 ஐ இணைப்பதற்கு நாம் இங்கே ஒரு வரியைக் கொண்டிருக்கலாம் இங்கே ஒரு வரியைக் கொண்டிருக்கலாம் பின்னர் இங்கே ஒரு வரியைக் கொண்டிருக்கலாம் இதேபோல் 2 க்கு இங்கே இங்கே மற்றும் இங்கே ஒரு இணைப்பு வரியைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த வழியில் நாம் இணைப்பை முடிக்க முடியும் உண்மையில் 1 மற்றும் 2 ஐ முதலில் செல்ல வேண்டும் பின்னர் 3 ஏன் என்பதை இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்குக் கூறும் சரி எனவே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு இது இது ஒரு துண்டு துண்டாக இடும் கட்டமைப்பியல் ஆனால் இந்த இரண்டாவது காட்சி என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு திட்டமிடப்படாத தரைத் திட்டம் அல்லது சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு முறை நீங்கள் சரிபார்த்தால் எல்லா பகுதிகளையும் மீண்டும் சில குறிப்பிட்ட வரிசையில் செல்ல முடியாது ஏனென்றால் வேறு சில திசைகளிலிருந்து முனையங்கள் வரக்கூடும் உதாரணமாக சொல்லுங்கள் நான் 1 உடன் தொடங்குகிறேன் இந்த 1 இடமிருந்து முனையங்கள் வலதுபுறத்தில் இருந்து வரக்கூடும் சில மிதக்கும் முனையங்கள் மற்றும் சில முனையங்கள் இங்கே வெளிவருகின்றன இங்கே மிதக்கும் முனையங்கள் எனவே இது ஒரு சுவிட்ச்பாக்ஸ் போல இருக்கும் அங்கு முனையங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் வரக்கூடும் செங்குத்து மற்றும் கிடைமட்டமாக மட்டுமல்லாமல் இந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் எனவே நீங்கள் 1 ஐ வழிநடத்தியவுடன் மற்றவையின் வரிசையை நீங்கள் காணலாம் எனவே இந்த முனையங்கள் சரி செய்யப்பட்டவுடன் நீங்கள் அல்லது இவை சரி செய்யப்பட்டால் நீங்கள் 2 ஐ செல்லலாம் 2 சரி செய்யப்பட்டவுடன் நீங்கள் 3 ஐ வழிநடத்தலாம் 3 சரி செய்யப்பட்டவுடன் நீங்கள் 4 ஐ வழிநடத்தலாம் ஆனால் இங்கே சில ரூட்டிங் பகுதிகள் கருதப்படலாம் சுவிட்ச்பாக்ஸாக கருதப்படலாம் எளிய சேனல்கள் அல்ல இதுதான் வித்தியாசம் வேறு சில ரூட்டிங் பரிசீலனைகள் பின்வருமாறு ஒன்று முனையங்களின் எண்ணிக்கையுடன் தொடர்புடையது பெரும்பாலான வலைகள் 2 முனைய வலைகளாக இருக்கலாம் அவை 2 புள்ளிகளை மட்டுமே இணைக்கின்றன ஆனால் சில வலைகள் கடிகாரம் மற்றும் சக்தி நிச்சயமாக ஒரு முறை வெளிப்படையானவை ஆனால் சில சுற்றுகளில் விசிறி அவுட்டுகளுக்கு ஒத்த பிற இணைப்புகளும் இருக்கலாம் வாயிலின் வெளியீடு 3 வெவ்வேறு இடங்களுக்குச் செல்லக்கூடும் எனவே 4 புள்ளிகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் ஆனால் கடிகாரமும் சக்தியும் 2 எடுத்துக்காட்டுகள் அங்கு அதிக எண்ணிக்கையிலான முனையங்கள் இணைக்கப்பட வேண்டியிருக்கலாம் எனவே கடிகாரம் மற்றும் சக்தி தனித்தனியாகக் கருதப்படும் ஏனெனில் அவை மிகவும் சிறப்பு நுட்பங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் இல்லையெனில் பல முனைய வலைகள் பொதுவாக 2 முனைய வலைகளாக சிதைக்கப்படுகின்றன பின்னர் அவை ஒரு நேரத்தில் ஒன்றுக்கு அனுப்பப்படுகின்றன 7 கருத்தாய்வு வயாஸ் அல்லது கோடுகளின் அகலத்திற்கு மதிப்பிடப்படுகிறது சக்தி மற்றும் தரை போன்ற அதிக நீரோட்டங்களைக் கொண்டு செல்லும் சில கோடுகள் அவை அதிக அகலத்தைக் கொண்டிருக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் சமிக்ஞைகளைக் கொண்டு செல்லும் அவை குறைந்த அகலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை பின்னர் வழியாக நான் சொன்னதை நினைவுகூருங்கள் 2 அருகிலுள்ள அடுக்குகளில் 2 புள்ளிகளுக்கு இடையிலான இணைப்பு 2 வெவ்வேறு அடுக்குகளில் 2 புள்ளிகளை இணைக்கும் இடையில் ஒரு உலோகத்துடன் ஒருவித துளை இருக்க வேண்டும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பது ஒரு கட்டுருவாக்கம் செயல்பாட்டில் ஒரு தளவமைப்பு என்பது கொஞ்சம் கடினம் எனவே வயாக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் எனவே வயா மீண்டும் 2 வகைகளாக இருக்கலாம் ஒன்று வழக்கமான அடுக்குகள் அவை அருகிலுள்ள அடுக்குகளுக்கு இடையில் மட்டுமே இருக்கும் அவை எளிதாகவும் அடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் அதாவது 2 க்கும் மேற்பட்ட அடுக்குகளைக் கடந்து செல்லும் இணைப்புகள் அதாவது நாம் இன்னும் துளையிட்டு ஒரு இணைப்பை உருவாக்க வேண்டும் எனவே அடுக்கப்பட்ட வயாஸ் மிகவும் கடினம் எல்லை வகைகள் மீண்டும் நாம் இதுவரை எடுத்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் நேர் கோடு எல்லைகளைக் கொண்டிருக்கின்றன ஆனால் பொதுவாக அவை தன்னிச்சையாக இருக்கலாம் அடுக்குகளின் எண்ணிக்கை வேறுபட்டிருக்கலாம் நவீன தொழில்நுட்பம் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட அடுக்குகளை அனுமதிக்கிறது மற்றும் வலை வகைகளைப் பற்றி மீண்டும் அனுமதிக்கிறது சக்தி மற்றும் தரை கோடுகள் கடிகாரங்கள் போன்ற சில வலைகள் மிகவும் முக்கியமானவை அவர்கள் தனித்தனியாகவும் மிகவும் கவனமாகவும் உரையாற்ற வேண்டும் சமிக்ஞை வலைகளைப் போல மிகவும் முக்கியமானதாக இல்லாத பிற வலைகளும் இருக்கலாம் மிக விரைவான தோற்றத்தில் இந்த வரைபடம் ஒரு N வகை டிரான்சிஸ்டர் NMOS டிரான்சிஸ்டர் மற்றும் ஒரு PMOS டிரான்சிஸ்டரின் வழக்கமான CMOS புனையலைக் காட்டுகிறது எனவே நீங்கள் நினைவு கூரலாம் எங்களுக்கு ஒரு அடி மூலக்கூறு இருக்க வேண்டும் அங்கு உங்களிடம் கேட் மற்றும் இந்த ஆதாரம் உள்ளது இங்கே கேட் மற்றும் மூல வடிகால் மற்றும் மூல இது வடிகால் இது மூல இடையில் கேட் மற்றும் கேட் ஒரு காப்பு அடுக்கின் மேல் புனையப்பட வேண்டும் இதேபோல் P வகை டிரான்சிஸ்டர் PMOSப் பொறுத்தவரை நாங்கள் ஒரு N கிணற்றை உருவாக்குகிறோம் இதற்குள் நாம் 2 P வகை டோப் செய்யப்பட்ட பகுதிகளை உருவாக்குகிறோம் ஒன்று மூலமாகும் மற்றொன்று வடிகால் மற்றும் மீண்டும் இதே வழியில் ஒரு கேட் எனவே இதை நான் காண்பிப்பதற்கான காரணம் என்னவென்றால் டிரான்சிஸ்டர்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படும்போது நான் வேறொரு படத்தை மிக விரைவாக காண்பிப்பதைப் போல இது 2 டிரான்சிஸ்டர்களின் மேல் பார்வை ஒன்று N வகை டிரான்சிஸ்டர் ஒன்று P வகை டிரான்சிஸ்டர் மூலமும் வடிகால் ஒரு உலோகத்தால் இணைக்கப்படுகின்றன அவற்றின் வாயில்கள் பாலி சிலிக்கான் கோடு மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே 3D பார்வை இது போல் தெரிகிறது கேட் இப்படி இணைக்கப்பட்டுள்ளது இது N வகை டிரான்சிஸ்டரின் உங்கள் மூல மற்றும் வடிகால் ஆகும் இது P வகை டிரான்சிஸ்டரின் மூல மற்றும் வடிகால் ஆகும் இந்த உலோக ஒரு அடுக்கு m1 இந்த மூலத்தையும் நான் இங்கே காட்டியதைப் போல வடிகாலையும் இணைக்கிறது இப்போது பக்க பார்வை நீங்கள் இணைப்பைப் பெற இந்த m1 போன்ற துளைகளை துளைக்க வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம் இது போன்ற ஒரு இணைப்பை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் இந்த வடிகால் இருந்து உங்களுக்கு இது போன்ற ஒரு இணைப்பு இருக்க வேண்டும் இது போன்ற மூலத்துடன் இதை இணைக்க வேண்டும் எனவே இதுபோன்ற பல இணைப்புகள் இருக்கலாம் நான் சொன்ன இணைப்பு வழியாக இது உதாரணம் இணைப்பு வழியாக எந்த ஜோடி அடுக்குகளுக்கிடையில் இருக்க முடியும் அல்லது ரூட்டிங் செய்வதற்கு அருகிலுள்ள உலோக அடுக்குகளுக்கு இடையிலான இணைப்புகள் வழியாக உலோகத்திலிருந்து உலோக இணைப்புகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் ரூட்டிங் மாதிரிகள் குறித்து ரூட்டிங் நுட்பங்களில் பெரும்பாலானவை ஒரு கட்டம் அடிப்படையிலான மாதிரியைப் பயன்படுத்துவதைப் பற்றி நாம் பேசுவோம் அங்கு அனைத்து வரிகளும் சம அகலமாகக் கருதப்படுகின்றன அவை இது போன்ற கட்ட எல்லைகளுக்கு சீரமைக்கப்படுகின்றன ஆனால் பொதுவாக கோடுகள் தன்னிச்சையாக வைக்கப்படலாம் மற்றும் அகலம் உயரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தன்னிச்சையாக வடிவமைக்கப்படலாம் மேலும் அவை கட்டங்களுடன் சீரமைக்கப்பட வேண்டியதில்லை எனவே பொதுவாக சக்தி மற்றும் தரை வலைகள் இந்த அணுகுமுறையைப் பின்பற்றுகின்றன அடுத்து மல்டிலேயர் ரூட்டிங் பார்க்கும்போது எங்களிடம் 2 க்கும் மேற்பட்ட அடுக்குகள் உள்ளன அதற்கான சில மாதிரிகள் உள்ளன நாங்கள் நீல கோடு மற்றும் பழுப்பு கோடு என்று கூறிய எடுத்துக்காட்டுகளைப் போல அவை 2 வெவ்வேறு உலோக அடுக்குகளில் அமைந்துள்ளன என்று நாங்கள் கூறினோம் ஆனால் பொதுவாக 2 க்கும் மேற்பட்டவை இருக்கக்கூடும் என்று சொல்லலாம் 3 3 அடுக்கு மிகவும் பிரபலமானது எனவே நீங்கள் 2 பரந்த அணுகுமுறைகளைக் கொண்டிருக்கலாம் ஒன்று முன்பதிவு செய்யப்படாதது எந்தவொரு வலை பகுதியையும் மற்ற அடுக்குகளில் வைக்கலாம் இரண்டாவதாக ஒதுக்கப்பட்ட அடுக்குகள் அங்கு நமக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன இது ஒதுக்கப்பட்ட அடுக்கு மாதிரி 2 அடுக்கு வழக்கில் நீங்கள் HV என்று சொல்லலாம் அதாவது உலோகம் 1 இல் கிடைமட்ட இணைப்புகள் உலோகம் 2 இல் செங்குத்து இணைப்புகள் அல்லது உலோகத்தின் 1 செங்குத்து இணைப்புகள் 2 நீங்கள் நினைவு கூர்ந்தால் 2 அடுக்குகள் உள்ளன எனவே அனைத்து கிடைமட்ட கோடுகளும் கீழே உள்ள உலோக 1 இல் இருக்கும் என்று வழக்கத்தை உருவாக்குகிறீர்கள் மற்றும் அனைத்து செங்குத்து கோடுகளும் உலோகம் 2 ஆக இருக்கும் 3 அடுக்குகளின் m1 m2 m3 விஷயத்தில் நீங்கள் ஒத்த சில மரபுகளைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் VHV m1 இல் செங்குத்து m2 இல் கிடைமட்டம் m3 இல் செங்குத்து அல்லது தலைகீழ் கிடைமட்ட செங்குத்து கிடைமட்டமாக இருக்கலாம் எனவே பொதுவாக நாம் பேசும் வழிமுறைகளில் சில ஒதுக்கப்பட்ட அடுக்கு மாதிரியைப் பின்பற்றும் 3 அடுக்கு ரூட்டிங் செய்வதற்கான சில எடுத்துக்காட்டுகள் இவை இது கிடைமட்டமாக பழுப்பு நிறமாகவும் செங்குத்து நீலமாகவும் இந்த மூன்றாவது கிடைமட்டம் பச்சை நிறமாகவும் இருக்கும் எச் எனவே இவை 3 அடுக்குகள் வி வி என்பது நீல செங்குத்து பழுப்பு கிடைமட்டமானது பச்சை நிறமும் செங்குத்து என்று சொல்லலாம் வி ஆனால் நீங்கள் முன்பதிவு செய்யப்படாத அடுக்கு மாதிரியைக் கொண்டிருக்கலாம் அங்கு நீலம் போன்ற ஒரே அடுக்கில் முழு வலையையும் வைக்கலாம் எனவே சில பகுதிகள் கிடைமட்டமாக இருக்கும் சில செங்குத்து இதேபோல் இந்த பழுப்பு அதே அடுக்கு ஒரே அடுக்கில் பச்சை எனவே முன்பதிவு செய்யப்படாத அடுக்கு மாதிரி இதன் பொருள் எனவே இதே அடுக்கில் வலையின் கிடைமட்ட மற்றும் செங்குத்து பிரிவுகளை நீங்கள் அமைக்கலாம் இப்போது முன்பதிவு செய்யப்படாத அடுக்கு மாதிரியைப் பார்க்கவும் படிமுறைப்படி கையாள கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஆனால் சில வெளிப்படையான நன்மைகள் உள்ளன நீங்கள் ஒரே அடுக்கில் ஒரு வலையை முழுவதுமாக வைக்க முடிந்தால் மற்ற அடுக்குடன் இணைக்க உங்களுக்கு இணைப்பு வழியாக எதுவும் தேவையில்லை எனவே அங்கு சில வெளிப்படையான நன்மைகள் உள்ளன ஆனால் மீண்டும் பெரும்பாலான வழிமுறைகள் சில வகையான ஒதுக்கப்பட்ட அடுக்கு மாதிரியைப் பயன்படுத்தும் ஒருவிதமான தளவமைப்பிற்கு சிக்கலை முறையாக மாற்றியமைக்கின்றன பின்னர் பார்ப்போம் சேனல் ரூட்டிங் என்பது நாம் சந்தித்த மிக முக்கியமான விரிவான ரூட்டிங் சிக்கலாகும் ஏனென்றால் இன்று நாங்கள் புனையப்பட்ட அல்லது வடிவமைக்கும் பெரும்பாலான வி ஐ சிப்புகள் ASIC களை நான் சொன்னது போல அவை நிலையான செல் அல்லது அரை தனிப்பயன் வடிவமைப்பு முறையைப் பயன்படுத்துகின்றன அங்கு செல்கள் வரிசைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் இது போல் தெரிகிறது எனக்கு ஒரு வரிசை செல்கள் உள்ளன அகலம் மாறுபடும் பல கலங்கள் இருக்கலாம் செல்ககளின் மற்றொரு வரிசை உள்ளது இது போன்ற மற்றொரு வரிசை செல்கள் உள்ளன இப்போது ஒரு விஷயம் வெளிப்படையாக இடையில் காணலாம் 2 தொடர்ச்சியான வரிசைகள் இது இயற்கையாகவே ஒரு சேனல் இது ஒரு கிடைமட்ட சேனலாகும் மேலே இருந்து ஊசிகளும் வருகின்றன இங்கே ஊசிகளும் இங்கே கிடைக்கின்றன நீங்கள் அவற்றை இணைக்க வேண்டும் நீங்கள் அவற்றை ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும் இதேபோல் இங்கே ஊசிகளும் உள்ளன இங்கே ஊசிகளும் உள்ளன நீங்கள் அவற்றை ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் ஒரு சேனல் C 1 இருக்கும் இந்த வழக்கில் மற்றொரு சேனல் C 2 இருக்கும் எனவே சிக்கல் இங்கே சேனல் ரூட்டிங் சிக்கலுக்கு குறிப்பாக எனவே சேனல் ரூட்டிங் வழக்கில் செவ்வக பிராந்தியத்திற்குள் உள்ள தொடர்புகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று நான் சொன்னேன் இப்போது சேனலுக்குள் நாம் வரையறுத்துள்ள விதத்தில் எந்த தடைகளும் இல்லை சேனல்களுக்குள் நீங்கள் வைத்திருக்கும் தொகுதிகள் எதுவும் இல்லை எனவே நவீன சில்லுகளில் பெரும்பாலானவற்றை நான் சொன்னது போல் நான் புனையினால் எங்களிடம் சேனல்கள் உள்ளன அதனால்தான் சேனல் ரவுட்டர்களைப் பயன்படுத்துகிறோம் நன்மை என்னவென்றால் வழிமுறைகள் மிகவும் அவற்றின் வேகம் மற்றும் தரத்தின் அடிப்படையில் திறமையானவை என்று நான் சொல்கிறேன் நிலையான கலத்தில் சாத்தியமான சேனல்களின் அகலத்தை நீங்கள் சரிசெய்ய முடிந்தால் ரூட்டிங் நூறு சதவீதம் நிறைவடைவது உத்தரவாதம் இது உண்மையில் பொது ரூட்டிங் வழக்கில் ஒரு சிக்கலாகும் ரூட்டிங் நூறு சதவிகிதம் நிறைவடைவதை உறுதி செய்வது என்பது ரூட்டிங் சிக்கலுக்கு நாங்கள் பொதுவாகத் தேர்ந்தெடுக்கும் மைல்கற்களில் ஒன்றாகும் எனவே சேனல் ரூட்டிங்கில் நாம் பயன்படுத்தும் சில சொற்கள் உள்ளன ட்ராக் டிராக் என்பது கிடைமட்ட வரிசையாகும் இது ரூட்டிங் செய்ய கிடைக்கிறது தண்டு ஒரு கிடைமட்ட கம்பி பிரிவு எனவே ஒரு வலை பல டிரங்க்களைப் பயன்படுத்தி இணைக்கப்பட்டுள்ளது கிளை என்பது ஒரு செங்குத்து கம்பி பிரிவு ஆகும் இது ஒரு உடற்பகுதியை ஒரு முனையத்துடன் இணைக்கிறது மற்றும் நான் சொன்னது போல் ஒரு கிளை கம்பிக்கு இடையில் ஒரு தண்டு கம்பிக்கு இடையில் 2 அடுக்குகளுக்கு இடையேயான இணைப்பு உள்ளது எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே ஒரு சேனல் ரூட்டிங் சிக்கல் இங்கே வரைபடமாக சித்தரிக்கப்படுகிறது எனவே சில எண்களுடன் 2 கிடைமட்ட கோடுகள் உள்ளன இது ஊசிகளைக் குறிக்கிறது இது இணைக்கப்பட வேண்டிய ஊசிகளைக் குறிக்கும் முதல் வலை 2 இணைக்கப்பட வேண்டிய ஊசிகளைக் குறிக்கும் மேலும் 3 இணைக்கப்பட வேண்டும் 0 என்றால் இணைப்பு இல்லை எனவே இதை 2 பட்டியல்களால் குறிப்பிடலாம் மேல் மற்றும் கீழ் 1 2 0 2 3 முதல் பட்டியல் 3 3 1 1 0 இரண்டாவது பட்டியல் எனவே நீங்கள் எந்த சேனல் ரூட்டையும் செயல்படுத்த ஒரு நிரலை எழுத முயற்சிக்கிறீர்கள் என்றால் வழிமுறைகளின் நிகழ்வுகளை நான் குறிக்கிறேன் உள்ளீட்டு சிக்கல் நீங்கள் அதை 2 ஒரு பரிமாண அணிகளால் குறிக்கலாம் இது ஒரு சாத்தியமான தீர்வு எனவே இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் வரையறைகள் கிளை ஒரு செங்குத்து கம்பி பிரிவு மற்றும் தண்டு மற்றும் தடங்கள் கிடைமட்ட கம்பி பிரிவுகள் எனவே இவை நீலக் கிளைகள் நீலக் கிளைகள் இது டிரங்க்குகள் ஆனால் ட்ராக் என்றால் கிடைமட்ட வரிசை தண்டு கிடைமட்ட கம்பி பிரிவு எனவே டிராக் என்றால் என்ன இங்கே கண்காணிக்கவும் 3 தடங்கள் எங்களுக்குக் கிடைக்கின்றன என்று நான் சொல்கிறேன் ஆனால் 3 தடங்களில் நாங்கள் 3 டிரங்குகளை அமைத்துள்ளோம் ட்ராக் என்றால் வரிசைகள் மற்றும் டிரங்குகளில் நமக்குக் கிடைக்கும் இடம் ஒருவேளை நான் முழு இடத்தையும் பயன்படுத்தவில்லை அதன் ஒரு பகுதியை நான் வலையில் கிடைமட்ட பகுதியை அமைப்பதற்குப் பயன்படுத்துகிறேன் அது ஒரு தண்டு எனவே இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டுள்ளேன் எனவே சேனல் திசைவியின் பணி வலைத்தின் கிடைமட்ட பகுதிகளை தடங்களுக்கு ஒதுக்குவதும் வெவ்வேறு வலையில் வைக்கப்படக்கூடிய அதே வலையின் கிடைமட்ட பகுதிகளை இணைக்க செங்குத்து பிரிவுகளையும் வலை முனையங்கள் சில கிடைமட்ட வலையையும் இணைக்க வேண்டிய பிரிவுகள் சேனல் உயரத்தை குறைப்பதே இதன் நோக்கம் பின்னர் சில கிடைமட்ட மற்றும் செங்குத்து தடைகள் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் எனவே இந்த தடைகள் என்ன என்பதை விரைவாக பார்ப்போம் கிடைமட்ட கட்டுப்பாடு 2 வலைகளின் கிடைமட்ட இடைவெளி ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் ஒன்று இருந்தால் வலைகள் தனி தடங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் எனக்கு இது போன்ற ஒரு சேனல் ரூட்டிங் சிக்கல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் வலை ஒன்று இங்கேயும் இங்கேயும் இருப்பதை நான் காண்கிறேன் எனவே வலை 1 இன் இடைவெளி இங்கிருந்து இங்கே உள்ளது எனவே மற்றும் வலை 2 இங்கே உள்ளது இங்கே மற்றும் இங்கே வலை 2 இங்கே உள்ளது எனவே வரம்புகளுக்கு இடையில் ஒன்றுடன் ஒன்று உள்ளது ஒரே பாதையில் 1 மற்றும் 2 ஐ நீங்கள் தளவமைப்பு செய்ய முடியாது என்பதாகும் உங்களுக்கு குறைந்தபட்சம் 2 தடங்கள் தேவை எனவே எச் ஜி கிடைமட்ட கட்டுப்பாட்டு வரைபடம் ஒரு வரைபடமாகும் அங்கு செங்குத்துகள் வலை எண்களைக் குறிக்கின்றன 2 வலைகள் சில நெடுவரிசையில் எங்காவது வெட்டினால் விளிம்புகள் இருக்கும் உதாரணமாக 4 மற்றும் 5 க்கு இடையில் எந்த விளிம்பும் இல்லை 5 இங்கிருந்து இங்கிருந்து இருப்பதைப் பார்ப்போம் மேலும் 4 இங்கிருந்து இங்குள்ளது குறுக்குவெட்டு இல்லை தேவைப்பட்டால் அவை ஒரே பாதையில் அமைக்கப்படலாம் எனவே இதுதான் கிடைமட்ட கட்டுப்பாட்டு வரைபடம் பின்னர் நமக்கு செங்குத்து கட்டுப்பாடு என்று ஒன்று உள்ளது அங்கு மேல் முனையம் i மற்றும் கீழ் முனையம் j என ஒரு நெடுவரிசை இருக்கிறது இதன் பொருள் வலை i j க்கு மேலே உள்ள பாதையை ஒதுக்க வேண்டும் இதை நாம் பின்னர் எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்ப்போம் ஆனால் செங்குத்து கட்டுப்பாடு இது போன்றது மீண்டும் இது சேனல் ரூட்டிங் சிக்கல் என்றால் ஒன்று 3 க்கு மேல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் 0 இணைப்புகள் இல்லை எனவே இதை புறக்கணிக்கவும் 2 1 க்கு மேல் 2 5 க்கு மேல் 1 3 க்கு மேல் எனவே இந்த வரைபடத்தில் விளிம்புகள் 1 க்கு 3 திசைகளுக்கு மேல் இருக்கும் 1 முதல் 3 வரை ஒரு அம்பு இருக்கும் 2 1 க்கு மேல் இருக்கும் இது போன்ற 2 முதல் 1 வரை ஒரு அம்பு உள்ளது இது செங்குத்து கட்டுப்பாட்டு வரைபடம் இந்த வரைபடத்தில் சுழற்சியும் இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் காணலாம் ஒன்று 4 க்கு மேல் 4 2 க்கு மேல் எங்காவது இங்கே மற்றும் 2 எங்காவது 1 க்கு மேல் உள்ளது 2 1 க்கு மேல் 1 4 க்கு மேல் 4 க்கு மேல் 2 உள்ளது எனவே VCG யிலும் சுழற்சிகள் இருக்கலாம் எனவே சேனல் ரூட்டிங் செய்வதற்கான எளிய மற்றும் மறு திறமையான வழிமுறைகளுக்கு சாதனம் சேனல் ரூட்டிங் சிக்கலுக்கு இந்த HCG மற்றும் VCG ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை எங்கள் அடுத்த விரிவுரைகளில் பின்னர் பார்ப்போம்